இன்று நாம் டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் பற்றி இன்னும் விரிவாக விவாதிப்போம் மேலும் டி -ன் பரிமாற்ற பண்பியல்புகள் வெவ்வேறு இயக்க அளவுருக்கள் டி திறந்த பெறுதி உருவமைவு அதனைப் பயன்படுத்தும் விதம் டி ட்ரைஸ்டேட் மற்றும் ஸ்காட்கி டி ஆகிய தலைப்புகளையும் பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்பில் நாம் டி க்கு அறிமுகமானோம் வகுப்பின் இறுதியில் தறுவாய்ப் பிளப்பி பற்றியும் டோடம் போல் அவுட்புட் வடிவமைப்பு பற்றியும் கூறி முடித்திருந்தோம் இந்த வகுப்பில் அவைப் பற்றி நாம் சற்று விரிவாகக் காண்போம் இது தான் தறுவாய்ப் பிளப்பி மற்றும் இந்த தடையத்தை 0 ஆக்க முடியாது இதைச் சென்ற வகுப்பில் ஏற்கனவே குறிப்பெடுத்திருந்தோம் எனவே இந்தக் குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் தலைகீழ் பண்பியல்புகளைப் பார்ப்போம் இங்கு 4 தனித்துவமான மண்டலங்கள் உள்ளன ஒவ்வொன்றைப் பற்றியும் வரிசையாகப் பார்க்க இருக்கிறோம் உள்ளீட்டு மின்னழுத்தம் 0 ஆக இருக்கையில் என்ன நடக்கும் என்பதை முதலில் பார்ப்போம் இது Vi மற்றும் இது VB4 இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது அதைப் பின்னர் பார்ப்போம் எனவே இங்கே 0 ஆக இருக்கும்போது என்ன நடக்கிறது மின்னோட்டம் இந்த திசையிலும் மற்றும் இந்த திசையிலும் பாய்கிறது இந்த டிரான்சிஸ்டரில் அடிமனை மின்னோட்டமும் அதன்படி பெறுதி மின்னோட்டமும் குறைவாக இருக்கும் உமிழி மின்னோட்டமான IE தான் அதிகமாக இருக்கும் எனவே உறுதியாக இந்த டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் பகுதியில் இருக்கும் ஆக இது சேச்சுரேஷன் பகுதியில் இருக்கையில் மின்னோட்டம் இந்த பாதையில் சென்றுக்கொண்டிருக்கிறது எனவே T4 எனப்படும் இந்த டிரான்சிஸ்டர் போதுமான மின்னோட்டம் பெற வாய்ப்பின்றி கட் ஆஃப் பகுதிக்குச் சென்று விடும் ஆக T4 ஆஃப் ஆக இருக்கும் போது இதில் எந்த மின்னோட்டமும் பாயாது அதனால் T3 யும் கட் ஆஃப் -ல் இருக்கும் T1 நிச்சயமாக சேச்சுரேஷனில் தான் இருக்கும் இந்த சமயத்தில் T2 எந்த நிலையில் இருக்கும் T2 ஆன் நிலையில் இருந்து மின்னோட்டத்தைக் கடத்தும் ஆனால் T3 ஆஃப் ஆக இருப்பதால் T2 வழி செல்லும் மின்னோட்டம் சுமை மின்னோட்டத்தைப் பொறுத்தது ஒரு பொதுவான சுமைக்கு அடிமனை மின்னோட்டம் கம்மியாகத் தான் இருக்கும் அதனால் IB மற்றும் RC4 டிராப்பும் குறைந்து இருக்கும் எனவே வெளியீட்டு மின்னழுத்தம் இந்த டயோடு மற்றும் டிரான்சிஸ்டர் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஆகும் IRc4 IB2 negligible V0 5 - 2 x 0 6V If more load V0 5 - 2x0 5V A T4 turns on at VBE4 0 55 V ஒரு வேளை சுமையானது அதிகப்படியான மின்னோட்டத்தை எடுத்துக் கொண்டால் இவை இரண்டும் சேச்சுரேஷன் பகுதிக்குச் சென்று விடும் அப்போது இந்த இரண்டு டிராப்களும் 0 75 வோல்ட் ஆக இருக்கும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் நிலைக்குச் செல்லத் தொடங்கும் போது அடிமனை உமிழி சந்தி மின்னழுத்தம் 0 65 வோல்ட் ஆகவும் செயல்பட தொடங்கியவுடன் அதாவது ஆக்டிவ் ஆக இருக்கும் போது 0 7 வோல்ட் மற்றும் சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்லும் போது 0 75 வோல்ட் என இருக்கும் இந்த முறையில் எடுக்கப்படும் அடிமனை உமிழி மின்னழுத்தத்தைத் தான் டிரான்சிஸ்டர் இன்வெர்ட்டர் பண்பியல்புகளின் தோராய கணக்கீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறோம் எனவே இந்தக் குறிப்பிட்ட விஷயத்தில் அதாவது சுமையானது அதிகப்படியான மின்னோட்டத்தை உருவும் போது வெளியீட்டில் 5 2 x 0 75 3 5 வோல்ட் கிடைக்கும் எனவே அதன்படி இந்த பரிமாற்ற பண்பியல்பில் 0 வோல்ட்டிற்கு நேரே இந்த 3 5 வோல்ட்டை கண்டுபிடியுங்கள் இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தத்தை அதிகரிக்கும்போது மெதுவாக மின்னோட்டம் இந்த திசைகளில் திசை திருப்பப்படும் இப்போது VB4 இந்த குறிப்பிட்ட புள்ளியில் 0 65 வோல்ட் ஆக இருந்தால் என்ன நிகழும் இந்த T4 அதாவது இதனுடைய அடிமனை உமிழி சந்தி ஆன் ஆகும் அதே நேரம் பெறுதி சேச்சுரேஷன் டிராப்பை 0 1 வோல்ட் என கருத்தில் கொண்டால் Vi 0 55 வோல்ட் ஆக இருக்கும் போது T4 ஆன் ஆகும் இது A எனப்படும் பெரிய புள்ளியாக இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம் இப்போது 2வது மண்டலத்திற்குச் செல்வோம் இதில் T4 ஆக்டிவ் ஆக மாறியதால் மின்னோட்டம் இந்த வழியாக செல்ல ஆரம்பித்து விட்டது ஆயினும் IE4RE டிராப் ஆனது 0 65 வோல்ட்டை விட குறைவாக இருப்பதால் T3 டிரான்சிஸ்டரை ஆன் செய்யும் சக்தி போதுமானதாக இல்லை அப்படியானால் இப்போது என்ன நடக்கும் T4 மட்டும் ஆன் ஆகி T3 கட் ஆஃப் பகுதிக்குச் சென்றுவிடும் இது தான் இராண்டாவது மண்டலம் ஆகும் அதே சமயம் இது செயல்படத் தொடங்கிவிட்டதால் இந்த IRC டிராப்பைப் புறந்தள்ளிவிட முடியாது 4 AV2 1 B T3 turns on at Vi 0 7 0 65 - 0 6 V எனவே அந்த நேரத்தில் T4 ன் மின்னழுத்த ஈட்டம் அடிப்படை டிரான்சிஸ்டர் ஆம்பிளிபையர் கொள்கைப்படி மைனஸ் RC4Re என்றாகும் RC4 என்பது 1 4 கிலோ ஓம் Re என்பது 1 கிலோ ஓம் என்று எடுத்துக் கொண்டு பெருக்கத்தைக் கணக்கிடுவோம் ஆக உள்ளீட்டு மின்னழுத்தத்தை மெதுவாக அதிகரிக்கும் போது இந்த குறிப்பிட்ட டிரான்சிஸ்டர் மைனஸ் 1 4 மின்னழுத்த ஈட்டத்தைக் கொடுக்கும் இதை இந்தச் சாய்வில் பார்க்கலாம் எது வரை இது குறையும் இந்த டிரான்சிஸ்டர் இயங்க தொடங்கும் வரை அது எப்போது இயங்கத் தொடங்கும் இந்த அடிமனை உமிழி சந்திப்பில் 0 65 வோல்ட் ஏற்படும் போது இது 0 65 வோல்ட் ஆக இருக்கும்போது இங்கு எவ்வளவு மின்னோட்டம் பாய்கிறது 65 வோல்ட் 1 கிலோ ஓம் ஆல் வகுக்கப்பட்டால் அதன் மதிப்பு கிடைக்கும் சரி இந்த மின்னோட்ட மதிப்பை 1 4 ஆல் பெருக்கப்படுவது மின்னழுத்தமாகும் இந்த டிரான்சிஸ்டர் செயல்படத் தொடங்கும் போது வெளியீட்டு மின்னழுத்தம் 5 வோல்ட் மைனஸ் 0 75 வோல்ட் மைனஸ் 0 75 வோல்ட் மைனஸ் இந்த குறிப்பிட்ட டிராப் அதாவது 2 6 வோல்ட் ஆக இருக்கும் ஆக இந்த டிரான்சிஸ்டர் செயல்படத் தொடங்கும் போது வரைபடத்தில் B எனும் இந்தப் புள்ளியை அதாவது 2 6 வோல்ட்டை அடைகிறோம் இந்தக் கணத்தில் உள்ளீட்டு மின்னழுத்தம் இங்குள்ள 0 7 வோல்ட் ப்ளஸ் இங்கு இருக்கும் 0 65 வோல்ட் மைனஸ் சேச்சுரேஷன் டிராப் 0 1 வோல்ட் என மதிப்பிட்டால் 1 25 வோல்ட் என கிடைக்கும் இதைத் தான் முறிப்புக் கட்டம் B யில் காண்கிறோம் புரிகிறதா இது தான் இரண்டாவது மண்டலம் இதை எவ்வாறு வரையறுக்கலாம் இப்போது மூன்றாவது மண்டலத்தைப் பார்ப்போம் வரைபடத்தில் இந்தக் குறிப்பிட்ட இடத்தைப் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு T4 மற்றும் T3 ஆக்டிவ் ஆக இருக்கிறது எனவே இந்த டிரான்சிஸ்டரின் அடிமனை உமிழி சந்திக்குக் குறுக்கே உள்ள தடையம் டயோடு தடையத்தின் சமமாக கருதி rd என்று வைத்துக் கொள்வோம் ஒரு வேளை நீங்கள் h அளவுரு பிரதிநிதித்துவத்தை அறிந்தவராக இருந்தால் இந்த தடையத்தை hie என்று எடுத்துக் கொள்ளுங்கள் 1 V இந்த Re தடையம் rd உடன் இணையாக வருகின்ற காரணத்தால் மின்னழுத்த ஈட்டம் ஆனது Re || rd கீழெண் ஆகவும் Rc4 மேலெண் ஆகவும் மாறிவிடும் rd யின் மதிப்பு Re ஐப் போலவே 1 கிலோ ஓம் வரிசையில் இருக்கும் அதிக மின்னோட்டம் பாயும் போது நாம் அறிந்த மின்னோட்டம் வெர்சஸ் மின்னழுத்தம் உறவின் படி அதிக மின்னோட்டத்தில் rd யின் மதிப்பு குறைந்து விடும் ஆக இது குறிப்பிட்ட மதிப்பில் நிரந்தரமாக இருக்காது படிப்படியாக கீழெண்ணின் மதிப்பு குறைந்து கொண்டே வரும் ஆனால் நாம் தோராய கணக்கீடு செய்வதால் இதைக் கணக்கில் கொள்ள வேண்டாம் எனவே 1 கிலோ ஓம் மற்றும் 1 கிலோ ஓம் இணையாக இருந்து 0 5 கிலோ ஓம் ஆகி இந்தக் குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஈட்டமாக மைனஸ் 2 8 கிடைக்கப் பெறுகிறோம் இப்போது இந்த T3 டிரான்சிஸ்டர் மின்சாரம் கடத்தும் போது ஆக்டிவ் பகுதியில் இருக்கும் மேலும் அது வெளியீட்டுப் பகுதியில் ஒரு மின்னழுத்த ஈட்டத்தையும் கொடுக்கும் அந்த ஈட்டம் T3 அடிமனையில் நடக்கும் மின்னழுத்த மாற்றத்தைப் பொறுத்தது இதனைப் பின்வரும் விஷயங்களை வைத்துக் கணக்கிடலாம் rd என்பது எப்படி h கருத்துரு பிரதிநிதித்துவத்தில் hie க்கு சமமோ அது போல் βf hfe க்கு சமமானது பீட்டா பார்வேர்டு என்பது டிரான்சிஸ்டர் பார்வேர்டு ஆக்டிவ் பகுதியில் இருக்கும்போது கிடைக்கும் மின்னோட்ட ஈட்டம் ஆகும் ஆக அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது இந்த பீட்டா பார்வேர்டு இந்தக் குறிப்பிட்ட டிரான்சிஸ்டரின் பெறுதி தடையம் அடிமனை உமிழி சந்திக்குக் குறுக்கே உள்ள hie அல்லது rd எனும் தடையம் ஆகியவற்றைக் கொண்டு நாம் AV3 பெறலாம் இப்போது பயனுறு தடையம் RC3 ஐ எவ்வாறு கணக்கிடுவது இந்த டயோடு தடையம் இந்த டிரான்சிஸ்டரின் அடிமனை உமிழி சந்தியின் தடையம் மற்றும் இந்த RC4 ன் மொத்த மதிப்பைப் பீட்டா பார்வேர்டால் வகுத்தால் பயனுறு RC3 ன் மதிப்பு கிடைக்கும் இங்கு உள்ள மதிப்புகளைப் பொருத்தினால் நமக்கு மைனஸ் 3 4 எனக் கிடைக்கும் மற்றும் இந்த அடுக்கு நிலையின் ஈட்டமானது T4 மற்றும் T3 இல் இருந்து வரும் பார்வேர்டு ஈட்டத்தைப் பொறுத்தது மேலும் இது ஒரு உமிழி பின்தொடர்பவர் என்பதால் இந்த டெல்டா VB4 மற்றும் டெல்டா VB3 மாற்றங்கள் சமமாகவே இருக்கும் ஆக பயனுறு ஈட்டம் என்பது இந்த இரு ஈட்டங்களின் கூட்டுத்தொகை ஆகும் அதன்படி நமக்கு தோராயச் சாய்வு மதிப்பாக மைனஸ் 6 2 கிடைக்கிறது இச்சாய்வானது மின்னோட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இதுவும் அதிகரிக்கும் ஆக இவ்வாறு தான் மூன்றாவது மண்டலம் நிகழும் இச்சமயத்தில் T3 டிரான்சிஸ்டர் அதன் உள்ளீடு 0 75 வோல்ட் அடையும் போது சேச்சுரேஷன் நிலைக்குச் சென்றுவிடும் அதுவும் T4 டிரான்சிஸ்டருக்கு முன்பாகவே இம்மாற்றம் நடந்து விடும் ஆக T3ல் 0 75 வோல்ட் இங்கு 0 7 வோல்ட் மற்றும் உள்ளீட்டுப் பகுதியில் மைனஸ் 0 1 வோல்ட் என முடிவில் 1 35 வோல்ட் என கிடைக்கும் இந்த 1 35 வோல்ட் என்பது உள்ளீட்டுப் பகுதியில் இருந்து பார்க்கப்படுவது இதுவே VB4 பகுதியில் இருந்து காண்கையில் இது 1 45 வோல்ட் ஆகும் ஆக இதைத் தான் புள்ளி C ஆகக் குறிக்கப்பட்டுள்ளது Vi மின்னழுத்தத்தைத் தொடர்ந்து அதிகரித்தால் என்ன நடக்கும் இப்போது T4 ம் சேச்சுரேஷன் நிலைக்குச் சென்று விடும் பிறகு அதன் மின்னழுத்தம் ஆனது 2 x 0 75 0 1 என்றாகும் இதற்கு இணையான வெளியீட்டு மின்னழுத்தம் Vo 0 1 வோல்ட் என கிடைக்கும் சரி ஒரு வேளை நீங்கள் மின்னழுத்தத்தைத் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றால் என்னவாகும் டிரான்சிஸ்டர் எதிர்திசையில் இயங்க தொடங்கிவிடும் உமிழி பெறுதியாகவும் பெறுதி உமிழியாகவும் வேலை செய்யும் மேலும் மின்னோட்டம் இந்தத் திசையில் பாயும் இதன் தலைகீழ் பீட்டா மிகவும் குறைவான மதிப்பாக இருக்கும் T4 T3 saturate at Vi 2 x 0 1V எனவே நீங்கள் இங்கு முழுவதையும் பார்த்தால் நிலையான செயல்பாடுகள் என்பது 1 மற்றும் 4 ம் மண்டலங்கள் என்பதை அறியலாம் இந்த இரண்டு மண்டலங்களிலும் டிரான்சிஸ்டர் T4 எவ்வாறு மின்சாரம் கடத்துகிறது என்பதைப் பார்க்கலாம் 1ம் மண்டலத்தைப் பொறுத்தவரையில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் T4 ஆஃப் ஆக இருக்கும் இதனால் இந்த இடத்தில் ஹை ஆகி T2 டிரான்சிஸ்டரை ஆன் செய்து விடும் மேலும் T3 ன் இந்த இடம் லோ ஆக இருக்கும் அடுத்த நிலையானத் தன்மை என்பது 4ம் மண்டலம் ஆகும் இதில் T4 சேச்சுரேஷன் பகுதியில் இருக்கும் அதனால் T4 ன் பெறுதி பக்கம் லோ ஆகி உமிழி பக்கம் ஹை ஆகி இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்களையும் ஆன் செய்து விடும் எனவே இங்கு 0 75 வோல்ட் இங்கு 0 2 வோல்ட் மற்றும் இந்த இடத்தில் 0 95 வோல்ட் ஆக இருக்கும் இந்த 0 95 வோல்ட் இந்த டிரான்சிஸ்டர் மற்றும் டயோடை ஒருங்கே ஆன் செய்வதற்குப் போதுமானதாக இல்லை அதனால் இந்த T2 டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆக இருக்கும் எனவே அந்த கண்ணோட்டத்தில் ஒரு டிரான்சிஸ்டர் லோ ஆக இருக்கும் போது மற்றொன்று ஹை ஆக இருக்கிறது அதே போல் முந்தையது ஹை ஆக இருந்தால் பிந்தையது லோ ஆக இருக்கும் ஆக இந்த இரு டிரான்சிஸ்டர்களும் தறுவாய் ஒன்றாது இருக்கின்றன அதனால் தான் இதைத் தறுவாய்ப் பிளப்பி என்கிறோம் நாம் முன்பே குறிப்பிட்டதைப் போல் இந்த மூன்றாவது மண்டலத்தில் T2 மற்றும் T3 இரண்டுமே ஆக்டிவ் ஆக இருக்கும் இதன் காரணமாக 5 வோல்ட் மின்னழுத்தத்திற்கு தரையுடன் இணைப்பதற்கு ஏற்ற பாதையை இந்த இரு டிரான்சிஸ்டர்கள் மற்றும் டயோடு ஆன் ஆக இருந்து ஏற்படுத்துகிறது இந்த பாதையில் உள்ள தடையத்தின் மதிப்பை ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பாக வைத்திருக்க வேண்டும் பூஜ்யமாக வைக்க முடியாது ஏனென்றால் அதிகப்படியான மின்னோட்டம் பாய்ந்து மின்திறன் விரயம் ஏற்படும் எனவே அந்த அளவுரு ஒரு மதிப்பிடப்பட்ட மதிப்பு என்று சொன்னேன் சரி இப்போது ஒரு தரமான உற்பத்தியாளர்களின் தரவுத்தாளை எடுத்துக் கொள்வோம் இங்கு உதாரணத்திற்கு டி கேட் இன்வெர்ட்டர் 7404 ன் பல வகையான அளவுருக்களையும் அது எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதையும் காண்போம் இதில் காணும் VIH VIL போன்றச் சொற்களை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் VIH என்பது உள்ளீட்டை லாஜிக் ஹை யாக கருதுவதற்குத் தேவைப்படும் குறைந்தபட்ச மின்னழுத்தம் ஆகும் இந்த மதிப்பை விட மின்னழுத்தம் உயர்வாக இருந்தாலும் லாஜிக் ஹை யாகவே கொள்கிறோம் சரி இந்த உற்பத்தியாளரின் கூற்றுப்படி வழக்கமான சுமையேற்றத்தைக் கருத்தில் கொண்டு VIH ன் குறைந்தபட்ச மதிப்பு 2 வோல்ட் ஆகக் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது முந்தைய ஸ்லைடைப் பார்ப்போம் ஆக இங்கு உள்ளீடு 2 வோல்ட் மற்றும் அதற்கு மேல் இருந்தால் உள்ளீடை லாஜிக் ஹை யாக கருதிக் கொள்கிறோம் அதாவது இந்நிலையில் வெளியீடு லாஜிக் லோ வாகக் கிடைக்கும் இதே போல் VIL என்பது உள்ளீட்டை லாஜிக் லோ வாக கருதுவதற்குத் தேவைப்படும் அதிகபட்ச மின்னழுத்தம் ஆகும் அதற்குக் குறைவான மதிப்பையும் லாஜிக் லோ வாகவே கொள்கிறோம் இனி இந்த வரைபடத்தில் பார்த்தால் 0 8 வோல்ட் இதோ இங்கே இருக்கிறது அதன் தொடர்புள்ள வெளியீடு இங்கு உள்ளது இதேபோல் VOH VOL எனும் நாம் முன்பே வரையறுத்த குறிச்சொற்களுக்கான மதிப்பினை இந்த தரவுத்தாளில் நீங்கள் காணலாம் மேலும் முதல் வகுப்பிலும் அடுத்தடுத்த வகுப்பிலும் நாம் விவாதித்தன்படி இந்த குறிச்சொற்களைக் கொண்டு இரைச்சல் விளிம்பு தாழ்நிலை மற்றும் இரைச்சல் விளிம்பு உயர்நிலை என இரண்டு அளவுருக்களைக் கண்டுபிடிக்கலாம் அதன்படி டி எல் ன் இம்மதிப்புகள் 0 NML VIL - VOL 0 4V NMH VOH - VIH 2 4 - 2 0 4V கூடுதலாக அதன் தொடர்புடைய வெவ்வேறு நிகழ்வுகளுக்கான மின்னோட்ட மதிப்புகளையும் இந்தத் தரவுத் தாளில் காணலாம் சரி இப்போது ஃபேன் அவுட் கணக்கிடுவது எப்படி என்று பார்ப்போம் இதோ இது தான் டோடம் போல் அவுட்புட் மற்றும் இவை அதன் வெளியீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரே மாதிரியான கேட்கள் ஆகும் அடுத்து உள்ளே செல்லும் எந்த ஒரு மின்னோட்டத்தையும் நேர்மக்குறியாகவும் வெளியே செல்லும் எந்த ஒரு மின்னோட்டத்தையும் எதிர்மக்குறியாகவும் எடுத்துக் கொள்வோம் சரி இந்தச் சுற்றுக்கு வருவோம் இங்கு IOL அதாவது வெளியீடு லோ வாக இருக்கும் போது மின்னோட்டம் இந்த வழியே சென்று மூழ்குகிறது இதன் மதிப்பு தரவுத்தாளின் படி 16 மில்லி ஆம்பியர் இந்த மதிப்பு தான் மூழ்கக்கூடிய அதிகபட்ச மின்னோட்டமாகும் இங்கு மின்னோட்டம் உள்ளே செல்கிறது அதனால் நேர்மக்குறியாக உள்ளது இதே போன்ற சுற்று சுமையின் பக்கத்திலும் உள்ளது இங்கு காணும் IIL ன் மதிப்பு தரவுத்தாளின் படி மைனஸ் 1 இங்கே மின்னோட்டம் வெளியே வருகிறது என்பதால் எதிர்மக்குறியிடப்பட்டுள்ளது இதுபோன்ற எத்தனைச் சுமைகளைப் பெற முடியும் அது IOLIIL டோட்டம் போலில் இப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகி இருந்தால் மின்னோட்டம் இந்த வழியில் செலுத்தப்படும் மற்றும் இச்சுற்று தலைகீழ் முறையில் வேலைசெய்யும் அந்த நேரத்தில் சுமை பக்கத்தின் மின்னோட்டமானது இந்த வழியில் செல்லும் அது தான் IIH T4 டிரான்சிஸ்டரின் βIB ஆகும் தரவுத்தாளின்படி இந்த IIH மைக்ரோ ஆம்பியர் இதே போல் இங்கிருந்து வரும் IOH ன் மதிப்பு மைனஸ் 0 4 மில்லி ஆம்பியர் ஆகும் இம்மின்னோட்டம் வெளியே வருவதால் எதிர்மக்குறியிடப்பட்டுள்ளது சரி இதன்படி எவ்வளவு கேட்கள் இணைக்கப்பட முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க இந்த மதிப்புகளுக்கு விகிதம் எடுத்து அதில் குறைவான மதிப்பை ஃபேன் அவுட் ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் உற்பத்தியாளர் இங்கு தெரிவு செய்யப்பட உள்ள இரண்டு மதிப்புகளுமே 10 என வரும்படி வடிவமைத்துள்ளார் மேலும் இந்த குறிப்பிட்ட கேட்டிற்கு மின்திறன் விரயம் 10 மில்லி வாட் வகையில் இருக்கும் Fanout Lower |IOHIIH| |IOLIIL| 10 அடுத்த முக்கியமான அளவுரு பரப்பல் சுணக்கம் இங்கு பரப்பல் சுணக்கம் tPHL என்பதன் மதிப்பை 12 நேநோ செகண்ட் மற்றும் 22 நேநோ செகண்ட் என்பதைக் காணலாம் இது சுமையேற்றத்தைப் பொறுத்தது ஆக சுமை அதிகமானால் அதிக மின்தேக்கம் இணையாக வந்து அதிக நேரம் தேவைப்படும் மேலும் tPLH ஆனது tPHL விட அதிகமாக இருப்பதன் காரணம் டிரான்சிஸ்டரை சேச்சுரேஷன் பகுதியில் இருந்து கட் ஆஃப் பகுதிக்குக் கொண்டு வருவதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது ஏனென்றால் அப்போது மின்னூட்ட விநியோகம் நடந்திட வேண்டும் tPHL குறிப்பிட்ட நிலையில் அளவீடு செய்யப்படுகிறது மற்றும் அது ஒப்பீட்டளவில் குறைவாகவே இருக்கும் இப்போது டி திறந்த பெறுதி உருவமைவைப் பார்ப்போம் டோடம் போல் ன் கடைசிக் கட்டத்தில் எந்த வித தடையமும் இல்லாததால் இங்கு திறந்த நிலையில் உள்ளது எனவே இதை வேலை செய்ய வைக்க ஒரு வெளிப்புற தடையத்தை இணைக்க வேண்டும் அதன் பெயர் தான் புல் அப் தடையம் எனப்படும் இப்போது இந்தத் தடையத்தை வேறுபடுத்துவதன் மூலம் மின்னோட்டத்தை மாற்ற இயலும் இதற்கு வசதியாக இங்கு ஒரு ஒளி உமிழும் டயோடை இணைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு அதிக மின்னோட்டம் தேவைப்படும் மேலும் அதை ஒளிரச் செய்வதற்கானத் தடைய மதிப்பை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இது ஒரு நல்ல விஷயம் இந்த திறந்த பெறுதி உருவமைவின் இன்னொரு அம்சத்தைப் பார்ப்போம் ஒரு வேளை நீங்கள் இரண்டு கேட்களை இணைக்கிறீர்கள் என்றால் அதாவது அதன் இரண்டு வெளியீடுகளையும் அண்டு லாஜிக்காக இணைத்தால் அது வையர்டு அண்டு இணைப்பாக நமக்குக் கிடைக்கும் இதோ இங்குள்ள இரு கேட்களை சாதாரணமாக இங்கு இணைத்துவிட்டால் வையர்டு அண்டு இணைப்பு கிடைக்கும் இதுவும் பல இடங்களில் நமக்கு உபயோகப்படும் இன் மற்றொரு பயன்பாடு ட்ரைஸ்டேட் அடிப்படையிலானது ட்ரைஸ்டேட் - ல் வெளியீடானது மின்னோட்டத்தை இயக்கவோ அல்லது மூழ்கடிக்கவோ முடியாத நிலையில் இருக்கும் இதைத் தான் ட்ரைஸ்டேட் என்கிறோம் அதாவது லாஜிக் ஹை யும் இல்லை லோ வும் இல்லை ஒருவகையான மின்னியல் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை எனலாம் இந்த எனேபிள் உள்ளீடு லாஜிக் லோ அல்லது 0 வோல்ட் ஆக இருந்தால் என்ன நடக்கும் மின்னோட்டம் இந்தப் பாதையில் பாயும் ஆக இந்த டிரான்சிஸ்டரும் மற்றும் இந்த டிரான்சிஸ்டரும் ஆஃப் ஆக இருக்கும் அச்சமயம் இந்த புள்ளியானது இயல்பான செயல்பாட்டில் லாஜிக் ஹை ஆக இருக்கும் அனால் இந்தப் பாதையில் டயோடு உள்ளதால் அது இந்த மின்னழுத்தத்தை 0 7 வோல்ட் மற்றும் 0 வோல்ட் டிற்கு இறுக்கி விடும் அதனால் டிரான்சிஸ்டருக்குப் போதுமான மின்னழுத்தம் கிடைக்காமல் ஆஃப் நிலையில் இருக்கும் எனவே எனேபிள் உள்ளீடு 0 ஆக இருக்கும் போது டோடம் போல் அவுட்புட்டில் உள்ள இரண்டு டிரான்சிஸ்டர்களுமே ஆஃப் ஆக இருக்கும் எனேபிள் ஹை யாக இருக்கும் போது தான் இன்வெர்ட்டரின் வழக்கமான செயல்பாடு கிட்டும் இது தான் ட்ரைஸ்டேட் டி எல் எனப்படும் இதுவும் பலச் சுற்றுகளில் நமக்கு உபயோகப்படும் நேண்டு கேட்டைப் பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் சரி இங்கே டி நார் கேட் காட்டப்பட்டுள்ளது நான் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் ன் SN7402 எனும் தொழில் ஆவணத்தில் இருந்து இந்த டி எல் நார் கேட்டின் உற்பத்தியாளர் விவரக்குறிப்பை எடுத்துள்ளேன் இங்கே உங்களுக்கு என்னத் தெரிகிறது இந்த இரண்டு உள்ளீட்டுக் கட்டங்களும் இணையாக உள்ளன இந்த இரண்டு தறுவாய்ப் பிளப்பிகளும் இணையாக உள்ளன மற்றும் இந்த டோட்டம் போல் பொதுவாக உள்ளது இந்தப் பக்கம் நீங்கள் நேண்டு கேட்டைப் பார்க்கலாம் அதில் பல்உமிழி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது ஆக இவ்வாறு தான் டி நேண்டு மற்றும் நார் கேட்கள் தயாரிக்கப்படுகிறது இதன் செயல்பாடு நாம் அறிந்தது தான் இந்த நேண்டு கேட்டில் உள்ளீடு டயோடு இருப்பதை நீங்கள் காணலாம் இது மின்செலுத்தத் தொடர்களில் உள்ள சிக்கல்களால் ஏற்படும் ரிங்கிங் பிரச்சனையைத் தடுக்கவல்லது அது எப்படி தடுக்கும் இப்போது ஹை யில் லோ ஆக மாறும் போது இங்கு காண்பது போல் ரிங்கிங் ஏற்படலாம் அப்போது இந்த டயோடுகள் லோ நிலைக்குச் சென்று மின்சாரம் கடத்தத் தொடங்கி இந்த ரிங்கிங் சக்தியை நீர்த்துப் போகச் செய்து விடும் இது நடைமுறை வழக்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றுமொரு முக்கியமான விஷயம் ஆகும் இன்றைய வகுப்பின் கடைசித் தலைப்பாக டி வடிவமைப்பில் ஸ்காட்கி டயோடின் பயன்பாடு என்ன என்பதைப் பார்க்க இருக்கிறோம் ஸ்காட்கி டயோடு என்பது ஒரு உலோக குறைக்கடத்திச் சந்தி ஆகும் அதன் கட் இன் மின்னழுத்தம் 0 2 முதல் 0 5 வோல்ட் வரம்பில் இருக்கும் இது தான் 'பற்றி' இதை டிரான்சிஸ்டரின் அடிமனை மற்றும் பெறுதிக்கு இடையே உபயோகிக்கப்பட்டுள்ளது ஒரு வேளை இங்கு 0 35 வோல்ட் என்றும் இந்த இடத்தில் 0 75 வோல்ட் என்றும் எடுத்துக் கொண்டால் இந்த வெளியீட்டில் 0 4 வோல்ட் வரை பற்றிறுக்கிக் கொடுக்கும் இதன் மூலம் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷன் பகுதிக்குச் செல்வதைத் தடுக்கிறது இந்த இயல்பால் டிரான்சிஸ்டரைச் சேச்சுரேஷன் பகுதியில் இருந்து வேகமாக வெளிக் கொண்டு வருவதற்கு உபயோகப்படும் ஆக நிலைமாற்றியின் வேகம் அதிகரிக்கும் இதனால் டி சுற்றில் சேச்சுரேஷன் நிலைக்குப் போகக் கூடிய அனைத்து டிரான்சிஸ்டர்களையும் ஸ்காட்கி டயோடால் மாற்றம் செய்யப்படுகிறது இதை நீங்கள் திரையில் பார்க்கலாம் இது 74S00 மற்றும் இச்செய்திகள் அதன் தரவுத் தாளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் மாற்றங்களாக நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் - T4 ல் ஒரு தடையம் மட்டுமே இருந்தது இப்போது அங்கு ஆக்டிவ் புல் டவுன் உள்ளது இது சேச்சுரேஷன் பகுதியில் இருந்து வெளிவரும்போது அடிமனை உமிழி சந்தியில் உள்ள மின்னூட்டங்களை எடுப்பதற்கு உதவுகிறது மற்றொரு மாற்றமாக இந்த இடத்தில் டார்லிங்டன் இணை சுற்று இங்கு சேர்க்கப்பட்டுள்ளதால் இங்கிருந்த டயோடிற்கு வேலையில்லை மேலும் இந்த டார்லிங்டன் இணை அதிக மின்னோட்டத்தைக் கொடுக்க வல்லது இந்த உருவமைவும் ஸ்காட்கி பற்றிறுக்கிய டிரான்சிஸ்டருடன் இணைந்து நிலைமாற்றியின் வேகத்தை அதிகப்படுத்தித் தருகின்றன இங்கு நிபந்தனைக்குட்பட்ட ஆய்வின் படி நிலைமாற்றியின் வேகம் 3 முதல் 4 5 நேநோ செகண்ட் வரம்பில் உள்ளது இவை டிரான்சிஷன் வேகத்தை மேம்படுத்த மிகவும் உபயோகமாக இருக்கும் இன்றைய பாடக்கோப்பின் முடிவாக நீங்கள் இன்று என்னென்ன பார்த்தீர்கள் என்று பார்ப்போம் முதலில் டி ன் பரிமாற்ற பண்பியல்புகள் அதன் நான்கு தனித்துவமான மண்டலங்கள் மற்றும் அதன் வெவ்வேறு இயக்க அளவுருக்கள் ஆகியவைக் கண்டோம் நேண்டு கேட் பல்உமிழி உள்ளீட்டாலும் டி எல் நார் கேட் உள்ளீட்டு டிரான்சிஸ்டர்கள் மற்றும் தறுவாய்ப் பிளப்பிகளின் இணைந்த சுற்றாலும் கிடைக்கும் என்றும் பார்த்தோம் திறந்த பெறுதி உருவமைவுக்கு வெளிப்புற புல் அப் தடையம் தேவைப்படும் மற்றும் அதைக் கொண்டு வையர்டு அண்டு உருவமைப்பைப் பெறலாம் ட்ரைஸ்டேட் ஆனது முடக்கப்பட்டிருக்கும்போது டோடம் போல் அவுட்புட்டின் எந்த ஒரு டிரான்சிஸ்டரும் ஆன் ஆகாது ஸ்காட்கி டி டிரான்சிஸ்டரை சேச்சுரேஷன் நிலைக்குக் கொண்டு செல்லாது அதற்கு முன்பே தடுத்து நிறுத்தி விடும் இதன் மூலம் நிலைமாற்றியின் வேகத்தை மேம்படுத்தும்